நாம் இப்பொழுது மின் இயந்திரங்கள் பற்றி ஆரம்பிக்கப் போகிறோம் ஆனால் அதற்கு நாம் ஏற்கனவே கற்றதை நினைவு கூறவேண்டும் அதற்காக முதலில் மேலோட்டமாக பாடத்திட்டத்தை பற்றி நான் சொல்கிறேன் அதன்பின் மற்ற நினைவுகூர வேண்டியவற்றை எல்லாம் பார்க்கலாம் சாதாரணமாக எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின்ன்னையும் நீங்கள் பார்த்தால் அவை பெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மூலமாக தான் தயாரிக்கப்பட்டிருக்கும் ஏனெனில் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எனர்ஜி மாற்றம் மேக்னெட்டிக் மீடியா மூலமாகதான் நடக்கிறது நம்மிடம் மேக்னெட்டிக் மீடியா உள்ளது மற்றும் நம்மிடம் ஒரு பக்கத்தில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் மறுபக்கத்தில் மெக்கானிக்கல் எனர்ஜியும் உள்ளது என வைத்துக் கொள்வோம் எனவே மேக்னெட்டிக் மீடியா மூலமாக எலக்ட்ரிகல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றம் அடைகிறது எனவே இது நடக்கும் பொழுது அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறினால் அது மோட்டாரிங் ஆப்பரேஷன் எனப்படும் அதுபோல் மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறினால் அது ஜெனரேட்டர் ஆபரேஷன் எனப்படும் ஆகவே என்னிடம் மோட்டாரிங் ஆப்பரேஷன் அல்லது ஜென ரேட்டிங் ஆப்பரேஷன் இருக்கலாம் எனவே ஒரே மெஷின் ஜெனரேட்டர் ஆகவும் மோட்டார் ஆகவும் வேலை செய்ய முடியும் எனவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை கட்டுக்குள் வைப்பது எவ்வாறெனில் நாம் மெக்கானிக்கல் எனர்ஜியை அளித்தால் அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றம் அடைந்து ஜெனரேட்டர் ஆக இயங்குவது மற்றொரு வழி ஆகவே வடிவமைப்பிலும் இயங்குவதிலும் இரண்டுமே ஒன்றுதான் எனவே ஒரே மெஷின் ஜெனரேட்டர் ஆகவும் மோட்டார் ஆகவும் வேலை செய்ய முடியும் நாம் பெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை உபயோகிப்பதால் அதனின் தன்மையைப் பற்றி தெரிந்து கொள்ளவேண்டியது அவசியம் எனவே நாம் அதை அடிப்படையில் மேக்னெட்டிக் சர்க்யூட் அழைக்கிறோம் எனவே நாம் இதன் தன்மையை மேக்னடிக் சர்க்யூட் கருத்தின் உதவியோடு ஆய்வு செய்ய வேண்டும் நாம் முதலில் இதில் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பார்ப்போம் இந்தப் பாடத்தின் முதல் மற்றும் முக்கியமான விஷயம் சிங்கிள் பேஸ் மற்றும் திரி பேஸ் சர்க்யூட் பற்றி நினைவு கூறுவது நீங்கள் முன்னதாகவே இவற்றை படித்திருப்பீர்கள் காம்ப்ளக்ஸ் நொட்டேஷன் என்றால் என்ன பேஸர் படம் என்ன மற்றும் பவர் எப்படி அளவிடப்படும் பலவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முதலில் இவற்றை பார்த்துவிட்டு அடுத்து இரண்டாவது தலைப்பாக உள்ள மேக்னடிக் சர்க்யூட் பற்றி பார்ப்போம் அதில் பெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் தன்மையை பற்றியும் ஒரு வயரை அதில் சுற்றினால் எப்படி இயங்கும் என்பதையும் பார்ப்போம் இதற்குப் பிறகு மூன்றாவது தலைப்பாக டிரான்ஸ்பார்மர் பற்றி நாம் பார்க்கப்போகிறோம் அதில் குறிப்பாக சிங்கிள் பேஸ் மற்றும் த்ரீ பேஸ் டிரான்ஸ்பார்மர்ஸ் இரண்டையும் பார்ப்போம் டிரான்ஸ்பார்மர் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்பதை கட்டுமான விவரங்களுடன் பார்க்கப் போகிறோம் பின்னர் செயல்பாட்டின் டிரான்ஸ்பார்மரின் பேஸர் வரைபடத்தையும் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஒன்றுக்கொன்று எவ்வாறு இடம்பெயர்கின்றன என்பதையும் டிரான்ஸ்பார்மரின் சமமான சர்க்யூட் பற்றியும் பார்ப்போம் இந்த சமமான சர்க்யூட் மூலம் நாம் டிரான்ஸ்பார்மரின் செயல்திறன் குணாதிசியங்கள் ஆன வோல்டேஜ் ரெகுலேஷன் மற்றும் எஃபீஷியேன்ஸி பற்றி பார்க்க முடியும் அதன் பிறகு நாம் ஓபன் சர்க்யூட் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் சோதனை அல்லது டிரான்ஸ்பார்மரின் சோதனை மூலம் நாம் சமமான சர்க்யூட் பாராமீட்டர்சை பெறுகிறோம் பிறகு நாம் ஆட்டோ டிரான்ஸ்பார்மர் மற்றும் இன்ஸ்ட்ரூமென்ட் டிரான்ஸ்பார்மர் பற்றி பார்ப்போம் இன்ஸ்ட்ரூமென்ட் டிரான்ஸ்பார்மர்கள் பொதுவாக அளவீடுகளான கருவியாகும் எனவே பொட்டன்ஷியல் டிரான்ஸ்பார்மர் மற்றும் கரண்ட் டிரான்ஸ்பார்மர் ஆகியவற்றை நாம் பயன்படுத்தலாம் சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்பார்மரின் கொள்கையை பார்த்த பிறகு பிறகு திரி பேஸ் டிரான்ஸ்பார்மர் பற்றி பார்ப்போம் திரி பேஸ் டிரான்ஸ்பார்மரில் ஸ்டார் ஸ்டார் ஸ்டார் டெல்டா டெல்டா ஸ்டார் மற்றும் டெல்டா டெல்டா இணைப்பு மற்றும் வேறு சிறப்பு இணைப்புகளையும் பார்ப்போம் இந்த தலைப்புகளில் உள்ள ஒவ்வொன்றும் முடிக்க எவ்வளவு நேரம் வேண்டும் என்பதை உங்களுக்குச் சொல்ல மறந்துவிட்டேன் சிங்கிள் பேஸ் மற்றும் திரி பேஸ் சர்க்யூட் பற்றிய மதிப்பாய்வுக்கு அதிகபட்சம் 1 முதல் 2 மணிநேரம் ஆகலாம் எனவே அறிமுகம் உட்பட அந்த தலைப்பை முடிக்க அதிகபட்சம் இரண்டு மணிநேரங்களை நான் எடுத்துக்கொள்வேன் மேக்னெட்டிக் சர்க்யூட் மீண்டும் இரண்டு முதல் 2 5 மணிநேரம் ஆகும் டிரான்ஸ்பார்மர் ஒரு பரந்த தலைப்பு எனவே திரி பேஸ் டிரான்ஸ்பார்மர் உட்பட அனைத்து தலைப்புகளும் முடிப்பதற்கு சுமார் 8 5 முதல் 10 மணி தேவைப்படலாம் அடுத்து மூன்று மற்றும் நான்காவது தலைப்பு என்று நான் கருதுகிறேன் நான்காவது தலைப்பு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எனர்ஜி மாற்றத்தின் கொள்கையாக இருக்கப்போகிறது இப்போது வரை நாம் தலைப்பில் பார்த்தது நிலையான இயந்திரங்கள் மட்டுமே அவை எந்த நகரும் பகுதிகளையும் கொண்டிருக்கவில்லை மெக்கானிக்கல் எனர்ஜி யிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாற்றத்திற்கு அல்லது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி யிலிருந்து மெக்கானிக்கல் எனர்ஜி மாற்றத்திற்கு ஊடகங்கள் வழியாக ஒரு காந்தத்தின் மூலம் நடக்க வேண்டுமானால் நாம் நிச்சயமாக ஆற்றல்எனர்ஜி மாற்றக் கொள்கைகளைப் பார்க்க வேண்டும் எனவே இது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஆற்றல் மாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதற்கான ஒரு அறிமுகத்தை அளிக்கிறது இது சுமார் 2 முதல் 2 5 மணி நேரம் வரை எடுக்கும் இதற்குப் பிறகு நாம் டி சி மெஷின்களைஇயந்திரங்களைப் பார்ப்போம் ஏனெனில் இது செயல்பாட்டின் அடிப்படையில் எளிமையான இயந்திரங்களில் ஒன்றாகும் ஆனால் கட்டுமானக் கொள்கையின் அடிப்படையில் எளிமையானது என்று நான் சொல்ல மாட்டேன் ஆகவே டி சி இயந்திரத்தின் வகைப்பாடு செயல்பாட்டுக் கொள்கை ஆகியவற்றைப் பார்ப்போம் அதன் பிறகு ஆர்மேச்சர் எதிர்வினை என்பதை பற்றி பார்ப்போம் ஆர்மேச்சர் அதன் புலத்துடன் ஒரு பாய்வை உருவாக்கும் போது என்ன நடக்கும் என்பதே ஆர்மேச்சர் எதிர்வினை என்று அழைக்கப்படுகிறது சி மெஷினின்இயந்திரத்தின் சிறப்பியல்புகளைப் பார்ப்போம் எனவே நான் மோட்டரைப் பற்றி பேசுகிறேன் என்றால் வேக முறுக்கு பண்புகள் பற்றி பேச வேண்டும் நான் ஜெனரேட்டரைப் பற்றி பேசுகிறேன் என்றால் வோல்டேஜ் மின்னழுத்தம் கரண்ட் சிறப்பியல்பு பற்றி பேச வேண்டும் எனவே இதைப் பற்றி நாம் பார்ப்போம் பின்னர் நாம் மோட்டரைப் பற்றி பேசும்போது உண்மையில் டி மோட்டாரை எவ்வாறு தொடங்குவது என்பதில் கவனம் செலுத்துவோம் பின்னர் நாம் மிகச் சுருக்கமாக உடைப்பதைப் பார்ப்போம் மேலும் வேகக் கட்டுப்பாட்டையும் டிசி மோட்டரின் வேகத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதையும் பார்ப்போம் இவைதான் நாம் பார்க்க போகும் வெவ்வேறான விஷயங்கள் சி மெஷினின்இயந்திரத்தின் சோதனையை விட்டுவிட்டேன் கண்டிப்பாக டி சி இயந்திரங்களின் சோதனையையும் பார்க்க வேண்டும் நிச்சயமாக நேரம் கிடைப்பது பொறுத்து டி சி இயந்திரங்களை முடித்த பிறகு நாம் இண்டக்ஷன்தூண்டல் மெஷின்களைஇயந்திரங்களை பற்றியும் பார்ப்போம் இது மிக முக்கியமான ஏ சி இயந்திரங்களில் ஒன்றாகும் நீங்கள் தொழிற்சாலைகளை பார்த்தால் 80 சதவீத எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்சார ஆற்றல் இண்டக்ஷன் மோட்டார்கள் த்ரீ பேஸ் இண்டக்ஷன் மோட்டார்கள் கொண்டு நுகரப்படுகிறது எனவே நாம் முதலில் த்ரீ பேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை பற்றி பார்ப்போம் த்ரீ பேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் கட்டுமானத்தைப் பற்றி பார்ப்போம் ஆனால் அதற்கு முன்பே நாம் சுழலும் காந்தப்புலக் கோட்பாட்டைப் பார்க்க வேண்டும் த்ரீ பேஸ் நேர பெயர்ச்சிக்கு த்ரீ பேஸ் வோல்டேஜ் மின்னழுத்தங்கள் பயன்படுத்தப்படும்போது விண்வெளி இடம்பெயர்ந்த முறுக்கு ஒரு சுழலும் காந்தப்புலம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது இதுதான் நாம் த்ரீ பேஸ் மோட்டாரை எவ்வாறு தொடங் குவது பின்னர் த்ரீ பேஸ் மோட்டாரில் கட்டுமானம் இரண்டு வகைப்படும் அவை ஸ்குரில் கேஜ் மற்றும் வவ்ண்ட் ரோட்டார் பற்றி பேசுவோம் பின்னர் செயல்பாட்டுக் கொள்கையைப் பற்றி பார்ப்போம் செயல்பாட்டுக் கோட்பாட்டைப் பார்த்த பிறகு நாம் பேஸர் வரைபடம் மற்றும் அதற்கு சமமான சர்க்யூட் ஆகியவற்றைப் பார்ப்போம் சமமான சர்க்யூட் பார்த்த பிறகு டார்க் எக்ஸ்பிரஷன் முறுக்கு வெளிப்பாடு டார்க் ஸ்லிப் அல்லது டார்க் வேக பண்புகள் ஆகியவற்றைப் பெற முடியும் பின்னர் எப்படி இந்த பண்புகள் எக்ஸ்பிரஷனை சார்ந்துள்ளது என்பதை பார்ப்போம் எனவே நாம் முக்கியமாக ஸ்பீடு டார்க்வேக முறுக்கு பண்புகள் பற்றி பேசுவோம் அதன்பிறகு முதலில் வேறுபட்ட தொடக்க முறைகள் எவை என்பதையும் பின்னர் வேகக் கட்டுப்பாடு மற்றும் பிரேக்கிங் பற்றியும் மேலோட்டமாக பார்க்கலாம் இவை இண்டக்ஷன் மோட்டரின் கீழ்வரும் தலைப்புகள் பின்னர் நேரம் அனுமதித்தால் சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை பற்றியும் பார்ப்போம் இது எவ்வாறு செல்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அடிப்படையில் இரட்டை புல சுழலும் கோட்பாட்டைப் பார்ப்போம் பின்னர் மீண்டும் சமமான சர்க்யூட்பண்புகள் போன்றவற்றைப் பார்ப்போம் எனவே இவை சிங்கிள் பேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் வெவ்வேறு தலைப்புகளாக இருக்கும் இதை ஒரு சிறிய தலைப்பாக அழைக்க முடியாது ஏனெனில் இது மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே த்ரீ பேஸ் இண்டக்ஷன் மோட்டருக்கு 8 முதல் 10 மணிநேரம் ஆகும் குறைந்தபட்சம் இது சுமார் 1 முதல் 2 மணிநேரம் ஆகலாம் ஏனென்றால் இந்த இந்த தலைப்பை மேலோட்டமாக தான் பார்க்க போகிறோம் இதை விட வேறு எதுவும் இல்லை அடுத்த தலைப்பு சின்க்ரோனஸ் மெஷின்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் திரி பேஸ் மிஷின் இயந்திரம் ஆகும் ஆனால் இதை ஒரு ஜெனரேட்டராக கவனம் செலுத்துவோம் எனவே ஒரு ஜெனரேட்டராக செயல்படும் திரி பேஸ் சின்க்ரோனஸ் மெஷின்களை ஒரு மின்மாற்றியாக அழைக்கிறோம் எனவே நாம் மின்மாற்றி மற்றும் அதன் செயல்பாட்டைப் பார்ப்போம் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட தலைப்பில் சின்க்ரோனஸ் மெஷின்களை பொதுவாக வகைப்படுத்தலுடன் தொடங்குவோம் பின்னர் கட்டுமானத்தைப் பார்ப்போம் இங்கே வைண்டிங்முறுக்கு அரேஞ்ச்மெண்டில் அதிக கவனம் செலுத்தவேண்டும் எனவே வைண்டிங் பேக்டர் பற்றியும் சின்க்ரோனஸ் இயந்திரத்தில் எவ்வாறு மிகுந்த மின்னழுத்தம் உருவாக்கப்படுகிறது பற்றியும் பேசுவோம் அதன்பிறகு நாம் பவர்சக்தி ஆங்கிள்கோண உறவு மற்றும் அதற்கு சமமான சர்க்யூட்சுற்று ஆகியவற்றைப் பார்ப்போம் அது ஒரு ஜெனரேட்டராக செயல்படுவதால் ஜெனரேட்டரின் VI பண்புகளைப் பார்ப்பது மிகவும் முக்கியம் இடையூறு ஏற்பட்டால் நிலையான மின்னழுத்தத்தை பராமரிக்க முடியுமா என்பதையும் அதை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை பற்றியும் பார்க்கப்போகிறோம் இதற்குப் பிறகு சின்க்ரோனஸ்ஒத்திசைவு இயந்திரத்தின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றான பவர் ஃபேக்டர்சக்தி காரணி கட்டுப்பாட்டைப் பற்றி பார்ப்போம் இது மேலும் எவ்வாறு ஒரு மோட்டாராக செயல்படும் என்பதையும் மிகச் சுருக்கமாக இது சின்க்ரோனஸ் மோட்டாரின் V மற்றும் தலைகீழ் V பண்புகள் பற்றியும் பேசுவோம் நான் மறந்துவிட்ட இன்னொரு விஷயம் ஜெனரேட்டரை எவ்வாறு ஒத்திசைக்க முடியும் திரி பேஸ் கிரெட்டுடன் ஒத்திசைவை எவ்வாறு செய்ய முடியும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் எனவே ஒத்திசைவான ஜெனரேட்டரிலிருந்து திரி பேஸ் கிரெட்டுற்குள் மின்சாரம் கொடுக்க விரும்பும்போது இது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எனவே ஒத்திசைவு பற்றியும் பேசுவோம் என் கருத்துப்படி இது இண்டக்ஷன் இயந்திரத்திற்கு எடுத்ததை விட அதிக நேரம் எடுக்கக்கூடாது எனவே இது 6 முதல் 7 மணி நேரம் வரை இருக்கலாம் ஆக மொத்தம் 6 2 8 8 பிளஸ் 8 16 மணி நேரம் செலவழிப்போம் ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எரிசக்தி மாற்றுக் கொள்கை மற்றும் மின்மாற்றிகள் முடிக்க சுமார் 10 12 5 மணி நேரம் ஆகும் எனவே 16 12 28 DC இயந்திரத்திற்குச் மீண்டும் 8 முதல் 10 மணிநேரம் இருக்க வேண்டும் எனவே சுமார் 38 மணிநேரத்தில் 36 மணி நேரம் இதில் முடிந்துவிடும் பின்னர் 2 2 4 மணிநேரத்தில் அனைத்தையும் அறிமுகப்படுத்தி மறுபரிசீலனை செய்யுங்கள் எனவே இது சுமார் 40 முதல் 42 மணிநேரம் வரை வரும் என்று நினைக்கிறேன் எனவே முழு விரிவுரையும இவ்வாறு திட்டமிடப்படப்போகிறது இந்த எலக்ட்ரிக்கல்மின் இயந்திர பாடநெறிக்கான சில குறிப்பு புத்தகங்கள் உள்ளன நான் எளிமையான புத்தகங்களுடன் தொடங்க விரும்புகிறேன் அடிப்படையில் மின் இயந்திரங்களுக்காக நான் குறிப்பிட்ட சில தலைப்புகள் இந்த புத்தகத்தில் நன்றாக விவரிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு தொடக்கக்காரருக்கு அந்த புத்தகத்தைப் படிப்பது மிகவும் எளிதானது எனவே நான் அதை பரிந்துரைக்கிறேன் இந்த புத்தகம் பி சென் ஆல் எழுதப்பட்டது புத்தகத்தின் தலைப்பு "எலக்ட்ரிக்கல் மெஷின்கள் மற்றும் பவர் எலக்ட்ரானிக்ஸ் கோட்பாடுகள்" என்று அழைக்கப்படுகிறது நிச்சயமாக நாம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பகுதிக்கு செல்ல மாட்டோம் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இது மின் இயந்திரங்களை ஒரு அடிப்படைக் கொள்கையிலிருந்து உள்ளடக்கியது இது காந்த சுற்றுகளிலிருந்து தொடங்குகிறது சிங்கிள் பேஸ் மற்றும் திரி பேஸ் சர்க்யூட்கள் பின்னிணைப்புகளில் கொடுக்கப்பட்டு உள்ளன எனவே இது முழு இயந்திர பாடத்திட்டத்திற்கும் ஒரு நல்ல அறிமுகத்தை தருகிறது என்று நான் நினைக்கிறேன் இது ஜான் விலேவிடம் இருந்து வந்த இரண்டாவது பதிப்பு எனக்கு நினைவில் இல்லாத ஆண்டை நீங்கள் என்னிடம் கேட்டால் இரண்டாவது புத்தகம் நான் மிகவும் வலுவாக பரிந்துரைக்கிறேன் C இயந்திரங்களில் ஒரு புத்தகம் உள்ளது மேலும் எம் சே மற்றும் ஓ டெய்லர் இந்த இரண்டு நபர்களால் DC இயந்திரத்தில் ஒரு புத்தகம் உள்ளது இது ஒரு பரந்த புத்தகம் அதனால்தான் இதை ஒரு முக்கிய குறிப்பு புத்தகமாக கொடுக்க மாட்டேன் ஆனால் இது மிகவும் நன்றாக எழுதப்பட்டுள்ளது இது அநேகமாக ELBS இலிருந்து வந்திருக்கலாம் அது ELBS English language books society ஆங்கில மொழி புத்தகங்கள் சமூகம் குறைந்த விலை பதிப்பு பியர்சன் பதிப்பகம் ஏற்கனவே எடுத்துள்ளார்களா என்று எனக்குத் தெரியவில்லை இதேபோல் AC பக்கத்தில் உள்ள எதிர் பகுதி மீண்டும் எம் சே இது உண்மையில் மாற்று மின்னோட்ட இயந்திரங்களின் செயல்திறன் மற்றும் வடிவமைப்பு பற்றி விவரிக்கும் புத்தகமாகும் இது மீண்டும் மிகப் பெரிய புத்தகம் ஆனால் விளக்கங்கள் மிகவும் சிறப்பானவை இதுவும் ELBS இலிருந்து வந்த ஒரு குறைந்த விலை பதிப்பு பின்னர் ஃபிட்ஸ்ஜெரால்ட் மற்றும் கிங்ஸ்லி எழுதிய புத்தகம் வாசிப்புக்கு மிகவும் தகுதியானதாகும் நிச்சயமாக மூன்றாவது எழுத்தாளர் உமன்ஸ் இருக்கிறார் நான் அவரை விட்டுவிட்டேன் எனவே இது உண்மையில் மின்சார இயந்திரம் ஏழாவது பதிப்பு அல்லது ஏதோ இப்போது நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் இது மெக்ரா ஹில்லில் இருந்து வந்தது நிச்சயமாக மற்ற புத்தகங்களும் பியர்சனிடமிருந்து கிடைக்கின்றன எடுத்துக்காட்டாக எட்வர்ட் ஹியூஸின் மின் தொழில்நுட்பம் உள்ளது இது மிகவும் நல்ல நூல் சாப்மேன் ஸ்டீபன்ஸ் எழுதிய மின்சார இயந்திரம் என்ற புத்தகமும் உள்ளது இது பியர்சனிலிருந்து வந்தவை மேலும் ஒரு இந்திய எழுத்தாளர் புத்தகம் அநேகமாக எலக்ட்ரிக் மெஷினரி அல்லது மின் இயந்திரம் நாகரத் மற்றும் கோத்தாரி ஆகியோரால் எழுதப்பட்டது இது டாடா மெக்ராவிலிருந்து வந்தது என்று நினைக்கிறேன் இது இப்போது மெக்ரா ஹில் இந்தியா எனவே ஏதாவது தலைப்பில் குழப்பம் வரும்போது மேலே கூறிய குறிப்பு புத்தகங்கள் உதவியுடன் குழப்பத்தை தீர்த்து கொள்ளலாம் எனவே சிங்கிள் பேஸ் AC சர்க்யூட்களை மீண்டும் நினைவுபடுத்துவதன் மூலம் தொடங்கலாம் சிங்கிள் பேஸ் AC சர்க்யூட்களை நினைவுபடுத்துவதன் மூலம் பொதுவாக நாம் அனைவரும் அதை அறிவோம் அடிப்படையில் சிங்கிள் பேஸ் AC சர்க்யூட் பற்றி பேச நாம் சைனூசாய்டல் எக்ஸிடேஷன் பற்றியும் தெரியவேண்டும் எனவே நாம் அடிப்படையில் ஒரு சைனூசாய்டல் கிளர்ச்சியைக் கொடுக்கப் போகிறோம் தூண்டுதல் ஒரு மின்னழுத்தம் நாம் ஒரு சைனூசாய்டல் மின்னழுத்தத்தை கொடுக்கப் போகிறோம் ஆகவே சைன்ஸாய்டல் மின்னழுத்தம் ஒரு அடையாள அளவாகப் பயன்படுத்துவதைக் காட்டிலும் இது t என்று கருதுவோம் நேரத்தை பொறுத்து இதை எழுதுகிறேன் என்றால் சைன்ஸாய்டல் அளவுகளை கூட்டவும் கழிக்கவும் வேண்டும் நான் பெருக்க வேண்டும் நான் அனைத்தையும் வேறுபடுத்தி ஒருங்கிணைக்க வேண்டும் இவை அனைத்தும் இந்த சைனூசாய்டல் அளவுகளில் செய்யப்பட வேண்டியவை ஆகும் ஏனென்றால் எலக்ட்ரிக் சர்க்யூட் ன் அடிப்படை கூறுகள் உங்களுக்கு உறுதியாகத் தெரியும் vRi இது ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒத்ததாகும் இது என இண்டக்டன்ஸ் அடிப்படையில் மற்றும் இது C என கெப்பாசிட்டன்ஸ் அடிப்படையிலும் எழுதலாம் இங்கு டிஃபரண்ட்ஷீயேட் அல்லது இன்டகிரேட் செய்யாமல் v மற்றும் i இருப்பதை நீங்கள் நன்றாகக் காணலாம் இங்கே மற்றும் இறுதியில் எனக்கு பவர் தேவைப்பட்டால் நான் சொல்ல வேண்டும் உடனடி பவர் எனவே சைனூசாய்டல் அளவுகளில் சிலவற்றைப் பெருக்க வேண்டும் சைனூசாய்டல் அளவுகள் சிலவற்றை டிஃபரண்ட்ஷீயேட் செய்ய வேண்டும் நான் உண்மையில் விரும்பினால் இன்டகிரேட் செய்ய வேண்டும் இந்த அளவுகளை ஒருங்கிணைக்கவும் சைனூசாய்டலைப் பயன்படுத்துவதன் முக்கிய நன்மை என்னவென்றால் நீங்கள் டிஃபரண்ட்ஷீயேட் செய்கிறீர்களா இல்லையா என்பதுதான் நீங்கள் இன்டகிரேட் செய்கிறீர்களா நீங்கள் பெருக்கினாலும் நீங்கள் வகுத்தாலும் நீங்கள் இறுதியில் சைனூசாய்டல் அளவு பெறப் போகிறீர்கள் இயற்கையில் இந்த அலை வடிவங்களில் பெரும்பாலானவை சைனூசாய்டல் எனவே அதற்கான காரணம் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி என்று அதற்கு எதுவும் இல்லை இயற்கையில் எதுவும் திடீரென்று வளரவில்லை ஆனால் எல்லாவற்றையும் தவிர இறப்பு என்பது திடீரென்று நிகழும் ஒரே விஷயம் இதுதான் எல்லா காந்தங்கள் மற்றும் மின்சாரத்திலும் சைனூசாய்டல் அளவைப் பயன்படுத்துவதற்கான காரணம் இப்போது நான் உண்மையில் இந்த அளவை ஒரு வெக்ட்டார் திசையன் அல்லது ரோடேட்டிங் வெக்ட்டார் சுழலும் வடிவத்தில் குறிப்பிட வேண்டும் என்றால் உண்மையில் ரோடேட்டிங் வெக்ட்டார் பொதுவாக பேஷர் என அழைக்கப்படுகிறது எனவே இதை பேஷராக குறிப்பிட விரும்பினால் இந்த அச்சில் உள்ள திட்டத்தைப் பார்க்க முயற்சிக்க வேண்டும் அதை நான் பிளாட் வரைய முயற்சிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நான் நேரத்தை t0 ஐப் பார்க்கிறேன் அந்த நேரத்தில் நான் மதிப்பு 0 ஐக் கொண்டிருக்கிறேன் 30o பொருத்தவரை என்று பார்த்தால் இது 30o நான் உச்சத்தின் மதிப்பு பாதியைப் பெறப்போகிறேன் எனவே உண்மையில் இதை நேரத்தை பொறுத்து ஒரு வெக்ட்டார் திசையன் தொடர்ச்சியாக சுழன்று கொண்டிருப்பதைப் போல திட்டமிட முடியும் எனவே நேரம் t 0 இருந்தபோது இதை நான் வெக்ட்டார் சற்று இது போன்றது என்று குறிப்பிடுகிறேன் வெர்டிக்கல் ப்ராஜெக்சன் அல்லது வெர்டிக்கல் ஆக்சிஸ் இல்செங்குத்து அச்சில் ப்ராஜெக்சனை செங்குத்து திட்டம் பார்த்தால் அதன் மதிப்பு 0 இது t 0 நேரத்தில் சைனூசாய்டல் மதிப்போடு ஒத்துள்ளது 30oஐப் பார்க்கும்போது இதை நீண்ட நேரம் எடுக்கலாம் அது இங்கே சரியாக 30o ஆல் சுழற்றப்பட்டிருக்கலாம் இதுதான் உண்மையில் 30o மற்றும் நான் இந்த புள்ளியை A என அழைத்தால் இந்த புள்ளி A உடன் ஒத்திருக்கும் எனவே வெர்டிக்கல் ப்ராஜெக்சனை பார்க்க முயற்சித்தால் அது சரியாக இந்த மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே இதேபோல் நான் வரைய முடியும் அடிப்படையில் இது 90o க்கு ஒத்திருக்கிறது இது 180o க்கு ஒத்திருக்கிறது இது 270o உடன் ஒத்துள்ளது இது மீண்டும் 360o உடன் ஒத்துள்ளது எனவே உண்மையில் இதைச் சொன்னால் ஒரு நொடியில் f பிரிகுயன்சிஅதிர்வெண்ணில் ஊசலாடுகிறது நான் f போன்ற ஊசலாட்டங்களை பார்க்கப் போகிறேன் எனவே நான் 0o−360o முழுவதுமாக பயணிக்கிறேன் என்றால் அல்லது நான் சிறியதாகச் 0 விலிருந்து T க்கு சென்றால் இதை 2 rad அல்லது 360o ஆல் பயணித்திருப்பேன் ஆகவே அது 1 விநாடிக்குள் f முறை ஊசலாடப் போகிறது என்று நான் கூறினால் எனக்கு 2f ரேடியன்ஸ் ஆக 1 வினாடியில் பயணிக்கும் எனவே இது 1வினாடியில் பயணிக்கும் ஆங்கிள்கோணம் எனவே இதை கோண வேகம் ஆங்குளர் வெல்லாசிட்டி என்று அழைக்கிறோம் இது ஒமேகா எனவே நாம் சொல்லப் போகிறோம் ஒமேகாவானது க்கு சமம் எனவே நாம் கோணத்தைப் பொறுத்து பிளாட் வரைய செய்கிறோம் நாங்கள் இதை t என்பதை விட ஒமேகா t என்று எழுத முடியும் ஏனெனில் கோண வேகம் என்று நான் சொல்ல முடியும் எனவே கடந்து செல்லும் கோணமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு முறையும் நாம் உண்மையில் வரையும்போது மின்னழுத்தம்வோல்டேஜ் அல்லது மின்னோட்டத்தின் கரண்டின் அலை வடிவம் நாம் எப்போதும் கோணத்தை x அச்சை t என்பதை விட t என எழுதுவோம் இதைத்தான் நாம் செய்யப்போகிறோம் இப்போது 1 இன்டக்டன்ஸ்தூண்டல் இருந்தால் அது என்று சொல்லலாம் இது இன்டக்டன்ஸ் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் i என்பது க்கு சமமாக இருக்கும் எனவே நான் அதை செய்தால் நான் கொண்டிருக்கப் போகிறேன் என்று சொல்லலாம் இது L உடன் பெருக்கப்பட்டு VL ஆகப்போகிறது மேலும் இதனால் எப்பொழுதும் சைன் அலை வடிவத்தை காட்டிலும் கோசைன் அலை வடிவம் 90o முன்னேறி இருக்கும் எனவே இந்த வோல்டேஜ் கரண்ட்டை 90o ஆல் முன்னேறிப் போகிறது எனவே நான் இங்கே இரண்டு அளவுகளை வரைந்தால் இது போன்ற வோல்டேஜ்ஜைமின்னழுத்தத்தைக் காட்ட வேண்டும் கரண்ட்டை மின்னோட்டத்தை இது 90o பின்தங்கியிருப்பதைப் போல நான் காட்ட வேண்டும் எனவே நான் சொன்னால் இந்த இரண்டையும் எந்த நேரத்திலும் பேஸர் வடிவத்தில் பிளாட் செய்ய வரைய முயற்சித்தால் கரண்ட்மின்னோட்டம் இதுதான் பின்னர் வோல்டேஜ்ஜை மின்னழுத்தத்தை 90o ஆல் முன்னெடுக்கப் போகிறேன் எனவே இது நாம் இரண்டு அளவுகளை இயற்கையில் மாறி மாறி வரையும்போது அதை பேஸர் வரைபடம் என்று அழைக்கிறோம் அவை ஒவ்வொன்றிலிருந்தும் மற்றவை எவ்வாறு இடம்பெயர்கின்றன என்பதை எந்த நேரத்திலும் சொல்கிறோம் எனவே இதை நாம் பேஸர் அளவு என்று அழைக்கிறோம் எனவே ஒரு சர்க்யூட் இருந்தால் உதாரணமாக ஒரு மாற்று மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கப் போகிறது பின்னர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவோ ஒரு இண்டக்டன்ஸ் ஆகவோ இருக்கலாம் மற்றொரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் மற்றொரு ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கலாம் அது ஒவ்வொன்றிற்கும் நான் வரைய எளிதானதாக இருக்கப்போவதில்லை இதை iL என்று அழைக்கிறேன் இதை iR1 என்று அழைக்கிறேன் இதை நான் iR2 என்று அழைக்கிறேன் இதை C வழியாக செல்லும் i இருக்கலாம் இதை iR3 என்று அழைக்கிறேன் இந்த இரண்டு கரண்ட்டையும் சேர்க்கும்போது iR3 என்னவென்று பெற முடியும் இந்த இரண்டு கூறுகளிலும் மின்னழுத்த சொட்டுகளை மற்றும் இந்த உறுப்பு சேர்க்கும்போது உன் வோல்டேஜ் சோர்ஸ்மின்னழுத்த மூலத்தைப் பெறுவதற்கு என்னால் முடியும் ஆனால் இவை அனைத்தின் பேஸஸ்கட்டங்கள் வரைவது மற்றும் அவற்றை கூட்டுவது எனக்கு எளிதாக இருக்காது எனவே நீங்கள் குறிப்பிடுவதால் மின்னழுத்தங்கள் மற்றும் நீரோட்டங்கள் மற்றொரு மின்னழுத்தம் கண்டுபிடிக்க எளிதான வழி என்ன என்பதை அறிய மக்கள் விரும்பினர் இது போன்று மின்னழுத்தத்தை நான் குறிப்பிடலாம் காம்ப்ளக்ஸ் நம்பர்சிக்கலான எண்களின் வடிவத்தில் இதை நான் ஏன் குறிப்பிட முடியாது என மக்களின் மனதில் சிந்தனை வந்தது ஆகவே இதை Vc என்று சொல்ல இதுதான் காரணம் அல்லது அது ஒருகிடைமட்ட கூறுகளைக் கொண்டிருக்கலாம் அதற்கு செங்குத்து கூறு இருக்க முடியும் கிடைமட்ட கூறு சிக்கலான எண்ணின் நேரு பாட்டு ரியல் பார்ட்உண்மையான பகுதி என அழைக்கிறோம மற்றும் செங்குத்து கூறு என்பது சிக்கலான எண்ணின் இமேஜினரி பார்ட்கற்பனை பகுதியாக அழைக்கிறோம் எனவே நாம் இப்போது ஒரு சைனூசாய்டல் அளவைக் குறிப்பிடுவதிலிருந்து பன்முகப்படுத்துகிறோம் சைனூசாய்டல் அளவை பேஸர் லிருந்து குறிக்கும் ஒரு சிக்கலான எண்ணாக எனவே முக்கியமாக சிக்கலான குறியீடு முக்கிய நன்மைகள் கொடுக்கிறது உதாரணமாக iL என்பது ajb ஆக இருக்கப் போகிறது என்று சொன்னால் iC என்பது c jd ஆக இருக்கும் பொதுவாக நான் இங்கு i பயன்படுத்தவில்லை என்பதை நினைவில் கொள்க சிக்கலான எண்ணிக்கையில் நாம் ஒரு ib மற்றும் c id ஐப் பயன்படுத்துகிறோம் ஆனால் நான் பொதுவாக மின்னோட்டத்திற்கு i பயன்படுத்துகிறோம் எனவே நான் j ஐப் பயன்படுத்துகிறேன் எனவே ajb மற்றும் cjd எனவே iLiC எனக்கு iR3 ஐத் தரும் என்று சொல்லலாம் அதை கூட்டசேர்க்க மிகவும் எளிதாக இருக்கும் நான் acjbd ஐ கூட்ட மிகவும் எளிதானது என்று சொல்ல முடியும் எனவே நம்மிடம் ஒரு சிக்கலான குறியீடாக இருக்கும் போதெல்லாம் இயற்கணித செயல்பாடு மிகவும் எளிமையாகிறது அதுதான் சிக்கலான எண் மற்றும் குறியீட்டை ஏன் தேர்வு செய்துள்ளோம் என்பதற்கு காரணம் எனவே சிக்கலான எண் குறியீடு v a jb மற்றும் i c jd உள்ளது இதை ∠ என்றும் இதை I∠ என்றும் குறிப்பிடலாம் நாம் அடிப்படையில் பவரை பற்றி பார்க்கும்போது பொதுவாக சொல்வது ∠ என்று நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இதைத்தான் நாம் பவர் என பொதுவாக எழுதுகிறோம் நான் சொல்வது என்னவென்றால் உண்மையான பவர் இது சர்க்யூட்ஸ் AC சர்க்யூட்ஸ் இல் கற்றது இதேபோல் எதிர்வினை பவர் ஆக இருக்கும் எனவே இந்த பவரை எவ்வாறு சிக்கலானகாம்ப்ளக்ஸ் வடிவத்தில் கணக்கிடுவது என விரும்பினால் இதை நான் P என அழைக்கிறேன் இதை Q என அழைக்கிறேன் இறுதியில் நான் விரும்புவது P jQ ஆகும் எனவே இதை நான் எழுத வேண்டும் என்றால் என்று எழுத வேண்டும் இதேபோல் Q என்பது ஆக இருக்கும் எனவே இறுதியாக பெறும் பவர் ஆனது உண்மையில் இதை வெளிப்படையான பவர் என்று அழைக்கிறோம் எனவே வெளிப்படையான பவரை PjQ வடிவத்தில் பெற விரும்புகிறோம் எனவே இதைV∠I∠ ஆக செய்ய முயற்சித்தால் அது இல்லை சரியாக வேலை செய்யாது எனவே இந்த குறிப்பிட்ட I இன் கான்ஞ்கேட்டை இணைப்பை எடுக்க வேண்டும் நீங்கள் பின்னோக்கி கணக்கிட முயற்சித்தால் இந்த P வெளிப்பாட்டை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதைக் காண்பீர்கள் மற்றும் Q க்கான இந்த வெளிப்பாடு எனவே நீங்கள் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இதை VI என எழுதினால் அதாவது பெறப்போகிறேன் எனவே நீங்கள் பெருக்கும்போது பொதுவாக VI ஐப் பெறப் போகிறீர்கள் j ஐ j ஆல் பெருக்கினால் j2 −1 எனவே கிடைக்கும் எனவே இது ரியல் பார்ட்உண்மையான பகுதியாகும் அது உண்மையான பவருடன் தொடர்புடையது மற்றும் நான் கற்பனையான பகுதியைப் பெறப்போகிறேன் அதில் j உண்டு எனவே j எனவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று பொருந்துகின்றன என்பதை நீங்கள் மிக தெளிவாகக் காணலாம் P மற்றும் Q ப் பார்த்தால் எனக்கு கிடைத்த வெளிப்பாடு அவை சரியாக இதனுடன் பொருந்துகின்றன எனவே பொதுவாக நாம் வெளிப்படையான பவர் S ஐ VI ஆகவோ IV ஆகவோ எழுதவும் எனவே அவற்றின் கான்ஞ்கேட் ஒன்று உள்ளது அதுதான் முக்கியம் எனவே சிக்கலான குறியீடு நமக்கு பவர் மின்னோட்டங்களின் கூட்டுத்தொகை அல்லது மின்னோட்டங்களின் பெருக்கல் மின்னழுத்தங்களின் பெருக்கல் மற்றும் பல கணக்கிடுவதற்கான மிகவும் எளிய வழியை தருகிறது சிக்கலான குறியீட்டைக் கொண்டிருக்கும்போது அந்த விஷயங்கள் அனைத்தும் மிக எளிதாக செய்யப்படுகின்றன எனவே பொதுவாக சிங்கிள் பேஸ் அளவுகளில் சிங்கிள் பேஸ் AC அளவு அல்லது சிங்கிள் பேஸ் சைனூசாய்டல் AC அளவுகள் இவை முக்கியமாக இரண்டு வடிவங்களில் குறிப்பிடப்படுகின்றன ஒன்று சிக்கலான வடிவம் மற்றும் சுட்டிக்காட்டப்பட்ட சிக்கலான வடிவம் மறைமுகமாக பேஸர் வரைபடமாக மொழிபெயர்க்கப்படுகிறது எனவே மீண்டும் மீண்டும் இந்த வடிவத்தில் பயன்படுத்தும் போது பவர் அல்லது பேஸர் வரைபடத்தின் சமநிலை சர்க்யூட்சுற்று பெறலாம் அவை அனைத்தும் மின்மாற்றிகள் ஏசி இயந்திரங்கள் மற்றும் பலவற்றில் எனவே இது தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது இப்போது அதனுடன் தொடர்புடைய திரி பேஸ் சர்க்யூட் கொள்கைகளை நினைவு கூர்வோம் எனவே சந்தையில் இருக்கும் பல மின் இயந்திரங்களைப் பார்த்தால் AC இயந்திரங்கள்தான் அவை அனைத்தும் இயல்பாகவே திரி பேஸ் இது ஆரம்பத்தில் உண்மையில் திரி பேஸ் உள்ளமைவு டெஸ்லாவால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது டெஸ்லாவால் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவர் 1890 இல் இண்டக்ஷன்தூண்டல் மோட்டாரை உருவாக்கியுள்ளார் அல்லது இண்டக்ஷன்தூண்டல் மோட்டார் வடிவமைப்பு இன்று வரை மாறவில்லை அது 1890 ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட அப்படியே உள்ளது எனவே நீங்கள் உண்மையில் திரி பேஸ் நன்மைகளைப் பார்த்தால் திரி பேஸ் இல் vavbvc மற்றும் மூன்று சுற்றுகளிலும் iaibic மற்றும் ஒட்டுமொத்த பவர் vaiavbibvcic ஆக இருக்கும் இது பவராக இருக்கும் எனவே அவற்றில் ஒன்று குறைவாக இருந்தால் மற்றொன்று அதிகமாக இருக்கலாம் எனவே அவை அனைத்தும் ஒவ்வொன்றிலும் சமப்படுத்தப்படுகின்றன இறுதியில் நீங்கள் ஒரு நிலையான பவர் அல்லது நிலையான டார்க்முறுக்கு பெறுகிறீர்கள் எனவே எந்த சுழலும் இயந்திரத்திலும் நிலையான பவர் என்று சொன்னால் பவரை ஆல் வகுப்பது டார்க்முறுக்கு T ஆக இருக்கும் எனவே முறுக்கு ஒரு நிலையான அளவாக மாறும் ஏனெனில் உங்களிடம் பவர் மற்றும் டார்க் மாறாமல் இருப்பது அதிக திறன் கொண்ட பயன்பாடுகளுக்கு மிகவும் பொருத்தமானது அதாவது என்னவென்றால் மெகாவாட் MW அளவிலான பயன்பாடு அல்லது 100 கிலோவாட் அளவிலான பயன்பாடுகளுக்கு டார்க் தொடர்ச்சியாக மாறுவதும விரும்பதக்கது அல்லஏனெனில் டார்க் தொடர்ந்து மாறினால் சாப்ட் தண்டுக்கு அதிர்வுகளை ஏற்படுத்தும் அவை குறிப்பாக அதிக திறன்கொண்ட பயன்பாடுகள் ஆல் பொறுத்துக்கொள்ள முடியாது எனவே திரி பேஸ் அதிக திறன் கொண்ட பயன்பாடுகளுக்கு மிகவும் நல்லது மேலும் ஒரு விஷயம் திரி பேஸ்சை நட்சத்திரம் அல்லது டெல்டா வடிவில் இணைக்க முடியும் என்பது உங்களுக்குத் தெரியும் என்று நான் நம்புகிறேன் என்னிடம் ஒரு திரி பேஸ் வோல்டேஜ் va vb vc உள்ளது அவை நட்சத்திரம் வடிவில் இணைக்கப்பட்ட சர்க்யூட் அல்லது டெல்டா வடிவில் இணைக்கப்பட்ட சர்க்யூட் பயன்படுத்தப்படலாம் எனவே முழுவதும் நான் பார்த்தால் டிரான்ஸ்மிஷன் லைன்கோடுகள் மூன்று டிரான்ஸ்மிஷன்பரிமாற்றக் லைன் கோடுகளை வைத்திருக்க முடியும் அதுதான் மூன்று மடங்கு சிங்கிள் பேஸ் பவராக இருக்கும் பவரை என்னால் பரப்ப முடியும் முழு கட்டத்தையும் சிங்கிள் பேஸ் பவர் வடிவத்தில் பரப்புவதைப் போல P ஐ பரப்புவதற்கு இரண்டு கடத்திகள்கண்டக்டர் தேவைப்படும் அதேசமயம் 3P பரப்புவதற்கு எனக்கு 3 கடத்திகள்கண்டக்டர் மட்டுமே தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சிங்கிள் பேஸ் லிருந்து திரி பேஸ் க்கு செல்லும்போது செப்பு கடத்திகளின் விலை கடுமையாகக் குறையும் நிச்சயமாக பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒரு நடுநிலை கடத்திகளை கொண்டிருப்போம் பெரும்பாலான டிரான்ஸ்மிஷன் லைன்கோடுகளைப் பார்த்தால் ஒரு நடுநிலை கடத்தியைக் கொண்டிருப்போம் ஆகவே நான்கு கடத்திகள் கூட 3 P கடத்த முடியும் அதேசமயம் இங்கே இரண்டு கடத்திகள் இரண்டு கடத்திகள் P மட்டுமே கடத்துகின்றன எனவே வெளிப்படையாக நாம் செப்பு செலவில் சேமிக்கிறோம் எனவே திரி பேஸ் பொதுவாக தலைமுறை பரிமாற்றத்திற்கும் வீட்டு பயன்பாட்டைத் தவிர விநியோகத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றன வீட்டு பயன்பாட்டிற்கு மட்டுமே சிங்கிள் பேஸ் பயன்படுத்தப் போகிறோம் எனவே திரி பேஸ் அளவுகள் பவரை எவ்வாறு அளவிடுகிறோம் மற்றும் பவரையும் எதிர்வினை பவரையையும் அளவிடுவதை எவ்வாறு நியாயப்படுத்தப் போகிறோம் என்பதைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் எனவே இந்த விஷயங்களை நாம் எவ்வாறு அளவிடப் போகிறோம் அதையே நாம் அடுத்து பார்க்கப் போகிறோம் எனவே திரி பேஸ் பவர் அளவீட்டைப் பேலன்ஸ்டு லோடுசமச்சீர் சுமை நிலையில் பார்க்கப் போகிறோம் பேலன்ஸ்டு லோடு அற்றசமநிலையற்ற சுமை நிலையை நான் எடுக்கப் போவதில்லை ஏனென்றால் பெரும்பாலான மின் இயந்திரங்கள் பொதுவாக சீரானவை எனவே சமநிலையற்றதைப் பற்றி உண்மையில் பேச வேண்டிய அவசியமில்லை வெவ்வேறு பவர் அளவீட்டு முறைகள் உள்ளன இது ஒற்றை வாட் மீட்டருடன் இருக்கலாம் ஆனால் இது நடுநிலை கிடைக்கும்போது மட்டுமே வேலை செய்ய முடியும் பெரும்பாலான நேரங்களில் நடுநிலை கிடைக்காமல் போகலாம் எனவே நாம் அதைப் பயன்படுத்தாமல் இருக்கலாம் இதேபோல் நடுநிலைநியூட்ரல் இருந்தால் மட்டுமே மூன்று வாட் மீட்டர் முறை பயன்படுகிறது இல்லையெனில் அது டெல்டா வடிவில் இணைக்கப்பட்டிருந்தால் எளிதாக இருக்காது நாம் இன்னும் சிந்திக்க முடியும மூன்று வாட் மீட்டர் பயன்படுத்தினால்ஆனால் இரண்டு வாட் மீட்டர் முறை திரி பேஸ்சில் சமநிலை மற்றும் சமநிலையற்ற அமைப்பு நிலையில் பவரை அளவிட பயன்படும் மிகவும் பொதுவான முறை மூன்று கட்டங்களில் இரண்டு விஷயங்களிலும் இது நன்றாக வேலை செய்யும் எனவே இந்த முறை என்ன என்பதைப் பற்றி நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் எனவே இரண்டு வாட்மீட்டர் முறைக்கு ஒத்த சர்க்யூட் வரைபடம் வரைய வேண்டும் ஒரு திரி பேஸ் சப்ளை உள்ளது எனவே இதை Av என்றும் இது Bv என்றும் இது Cv என்றும் மற்றும் இதை நடுநிலை என சொல்லலாம் இப்போது இங்கே ஒரு லோடுசுமை இருக்கிறது லோடு டெல்டாவாக இணைக்கப்பட்டு இருக்கலாம் அல்லது நட்சத்திர வடிவில் இணைக்கப்பட்டு இருக்கலாம் எனவே நான் ஒரு கருப்பு பெட்டியைப் போலவே லோடை காட்டுகிறேன் எனவே என்னிடம் 2 வாட் மீட்டர் மட்டுமே உள்ளது வாட் மீட்டர் கரண்ட் காயில்சுருள் ஒன்றை இங்கே இணைக்கப் போகிறேன் மற்றும் மற்றொரு வாட் மீட்டர் கரண்ட் காயில்சுருள் ஒன்றை இங்கே இணைக்கப் போகிறேன் மற்றும் மின்னழுத்த சுருள் அல்லது இது போன்ற அழுத்த சுருள் ஒன்றை இதைப்போல் இணைக்கப் போகிறேன் மற்றும் பேஸ் கரண்ட் சுருள்கள் இணைக்கப்பட்டது பேஸ் கரண்ட் சுருள்கள் எதுவும் இல்லாததுக்கு இடையே அழுத்த சுருள் இணைக்கப்பட்டு பின்னர் இது நேரடியாக லோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஏற்கனவே வாட் மீட்டர்களைப் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் எனவே கரண்ட் சுருள் இது உண்மையில் M மற்றும் L க்கு இடையில் இணைக்கப்படும் L பொதுவாக இது லோடு மற்றும் M என்பது மெயின்களைக் குறிக்கிறது அதேபோல் இங்கே M மற்றும் L ஆகியவையும் இருக்கிறது இதை M1 மற்றும் L1 என அழைக்கவும் எனவே இது தற்போதைய கரண்ட் சுருள் 1 மற்றும் அழுத்த சுருள் பொதுவான புள்ளிக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது பொதுவான புள்ளிஇது தற்போதைய கரண்ட் சுருளுக்கு மற்றும் அழுத்தம் சுருள் இடையில் பொதுவானது மற்றும் இது V ஆக இருக்கும் எனவே இதேபோல் இங்கேயும் நான் COM1 மற்றும் v1 ஐப் பெறப் போகிறேன் எனவே இதுதான் திரி பேஸ் இரண்டு வாட் மீட்டர் முறையில் இருக்கும் இணைப்பாகும் முதலில் இது திரி பேஸ் பவரை தரும் என்பதை நியாயப்படுத்த முடியும் எனவே பொதுவாக நீங்கள் திரி பேஸ் பவரை பார்த்தால் நீங்கள் v1i1 அல்லது vAiAvBiBvCiC ஐப்பெறப்போகிறீர்கள் இது உடனடி திரி பேஸ் பவர் ஆனால் பொதுவாக பவரின் உண்மையான மதிப்பு என்ன என்பதை நான் பார்க்க முயற்சித்தால்நாம் எழுதுகிறோம் இதை P க்கு சமமாக ரூட் என எழுதுகிறோம் என்பது லோடு பவர் ஃபேக்டர் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் காஸ் ஃபை என்பது பவர் ஃபேக்டர் இது பவர் ஃபேக்டராக இருக்கப்போகிறது எனவே வாட் மீட்டர் ஒன்றில் மற்றும் வாட் மீட்டர் இரண்டில் முறையே நான் என்ன செய்யப் போகிறேன் என்று பார்க்க முயற்சிப்போம் எனவே வாட் மீட்டர் ஒன்றில் இங்கே A பேஸ் வோல்டேஜ்மின்னழுத்தம் இங்கே B பேஸ் வோல்டேஜ்மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கிறேன் எனவே இந்த குறிப்பிட்ட வாட் மீட்டரின் அழுத்தத்தின் சுருள் குறுக்கே vAB ஐ வோல்டேஜ்மின்னழுத்தமாகப் பெறப் போகிறேன் மற்றும் இதன் மூலம் ஒரு கரண்ட் மின்னோட்டம் iA ஆக இருக்கும் எனவே இதை நான் iA என்று எழுத வேண்டும் தயவுசெய்து கவனிக்கவும் நான் RMS அளவை எழுதுகிறேன் எனவே அவை அனைத்தும் RMS அளவுகள் எனவே இது மற்றும் vAB மற்றும் iA இடையே கோணம் எதுவாக இருந்தாலும் vAB க்கும் iA க்கும் இடையிலான cos கோணத்தை சொல்ல வேண்டும் இது W1 இன் மதிப்பு ஆகும் இதேபோல் W2 இன் மதிப்பும் இருக்க போகிறது இது C இன் வோல்டேஜ் மற்றும் இது B எனவே நான் vCB ஐ வைத்திருக்கப் போகிறேன் இங்கு பாயும் கரண்ட் iC எனவே இது iC cos இன் vCB மற்றும் iC ஆக இருக்கும் இது W2 ஆக இருக்கும் ஆகவே பேஸர் வரைபடம் முற்றிலும் வரையப்பட்டிருக்கும் போது இது எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே இது ஒரு vA என்று சொல்லலாம் இது vB ஆக இருக்கும் இது vC ஆக இருக்கப்போகிறது இவை திரி பேஸ் வோல்டேஜ்மின்னழுத்தங்கள் vAB வேண்டுமானால் அவை ஒவ்வொன்றும் மற்றொன்று லிருந்து 120o பேஸ் மாற்றப்படுகின்றன vB ஐ மறுபுறம் எடுக்கலாம் எனவே இது உண்மையில்−vB ஆகும் அதனால் v AB என்றால் என்ன என்பதைப் பார்க்க முயற்சிக்கும்போது vA மற்றும் vB சேர்க்கப்பட்டதன் விளைவாக கிடைக்கும் ஒன்று எனவே இதுvAB இதேபோல் இந்த இரண்டிற்கும் இடையில் நான் நடுவில் இருக்க வேண்டிய vAC ஐ வரைய முடியும் இதைத் தாண்டிச் செல்ல முடியாது எனவே இது vCB ஆக இருக்கும் இப்போது பின்தங்கிய லோடுசுமை உள்ளது நான் தன்னிச்சையாக இதில் சிலவற்றை பவர் பேக்டர்சக்தி காரணி கோணம் பை ஆக எடுத்துக்கொள்கிறேன் அதை iA ஆக இருக்கப் போகிறது நான் அதை ஒரு பேலன்ஸ்டு லோடுசமச்சீர் சுமையாகக் கருதினால் iB ஆனது மீண்டும் என்ற கோணத்திலும் மற்றும் Ci இன் கோணம் இங்கே எங்காவது அதே கோணத்தில் உள்ளது இப்போது நான் W1 இன் பவரை பெற விரும்பினால் vAB க்கும் iA க்கும் இடையிலான கோணம் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே எனக்கு கிடைக்கும் இது 30ο ஆகும் எனவே இது ஆக இருக்கப்போகிறது இதேபோல் நான் W2 என்றால் என்ன என்பதை எழுத முயற்சித்தால் W2 என்பது ஆக இருக்கும் ஆனால் இதன் கோணம் மீண்டும் 30ο ஆகும் எனவே எனக்கு கிடைக்க போகிறது எனவே நான் W1W2 ஐக் கணக்கிட எண்ணினால் அது vAB அல்லது vCB ஆக இருக்கும் நான் அவற்றை லைன் வோல்டேஜ் VL என நேரடியாக அழைக்கலாம் இதேபோல் இது ஒரு பேலன்ஸ் லோடு நிலை என்றால் நான் இதை iA அல்லது iC என்று சொல்லலாம் மற்றும் நான் அதை IL என்று அழைக்கலாம் இதை என்று சொல்லலாம் எனவே இது VLIL cos ஆக இருக்கும் அதில் cos ஆனது cos30o மற்றும் cos ஆக இருக்கும் நாம் 2cos30cos ஐப் பெறப் போகிறோம் எனவே இது ரூட் 3VLI Lcos ஆக இருக்கும் ஏனெனில் எனவே பவர் வெளிப்பாட்டை ரூட் என முன்னர் எழுதினோம் அடிப்படையில் அதே விஷயம் ரூட் ஆக W1 W2 ஆக வெளிவருகிறது எனவே இது அடிப்படையில் திரி பேஸ் பவர் வெளிப்பாடு எனவே நாம் திரி பேஸ் பவரை இங்கே இரண்டு வாட் மீட்டர்களைப் பயன்படுத்துவதன் மூலம் அளவிட முடியும் மற்றும் திரி பேஸ் அமைப்பைப் பொருத்தவரை இது மிகவும் நம்பகமான முறைகளில் ஒன்றாகும் ஆனால் நாம் மற்றும் என எழுதினோம் பவர் ஃபேக்டர்சக்தி காரணி கோணம் 60o ஐ விட அதிகமாக இருந்தால் மிக தெளிவாக நான் இதை cos90o அல்லது cos90o ஐ விட அதிகமாக வைத்துக் கொள்ள போகிறேன் எனவே பவர் ஃபேக்டர் சக்தி காரணி கோணம் 60o ஆக இருந்தால் நான் ஒரு செய்வேன் வாட் மீட்டர் மதிப்பை 0 ஆக வைத்துக்கொண்டு மற்றொரு வாட் மீட்டர் பாசிட்டிவ்நேர்மறை மதிப்பாக இருக்கும்படி வைத்துக்கொள்வேன் ஏனெனில் 30 மைனஸ் கோணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு பாசிட்டிவ் நேர்மறையான மதிப்பு கிடைக்கும் அதேசமயம் நான் பவர் ஃபேக்டர் சக்தி காரணி கோணத்தை 60 ஐ விட அதிகமாக வைத்துக்கொண்டால் W1 நெகட்டிவ் எதிர்மறை ஆக இருக்கும் மற்றும் W2 பாசிட்டிவ்நேர்மறையாக இருக்கும் அதனால்தான் திரி பேஸ் சோதனைகள் செய்யும்போது சிலவற்றில் நீங்கள் வாட் மீட்டர்கள் உதைக்கக்கூடும் என்பதை பார்ப்பீர்கள் இந்த வழக்கில் வோல்டேஜ் அல்லது கரண்ட் இன் மதிப்பை நேர்மறையைப் பெற வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு எதிர்மறை மதிப்பாகக் கருதி அதைக் கழிக்க வேண்டும் உங்களால் முடியவில்லை என்றால் அந்த வழக்கில் நீங்கள் X இன் மதிப்பை என்னவாக பெற்றாலும் அதை W1 அளவாகச் சொல்ல வேண்டும்அதேசமயம் W2 ஒரு பாசிட்டிவ்நேர்மறையான மதிப்பாக இருக்கப் போகிறது Y என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் Y X என்பதை மொத்த பவர் என இந்த குறிப்பிட்ட வழக்கில் சொல்லப் போகிறீர்கள் இதேபோல் W1W2 தற்செயலாக வந்தால் இதன் பொருள் நான் அடிப்படையில் W1 மற்றும் W2 ஐ மொத்த பவர்சக்தியாகப் பெறப்போகிறேன ஆனால் சந்தேகமில்லை இந்த வெளிப்பாடுகளிலிருந்தும் நான் சொல்ல முடியும் ஏனெனில் என்னிடம் மற்றும் உள்ளது W1 W2 என்பதை நான் என எழுத முடியும் மற்றும் இதை எனவும் எழுத முடியும் அதாவது எனக்கு அடிப்படையில் sin30o0 5 கிடைக்கும் எனவே ஐ என்ன என்று நான் எழுத முயன்றால் அது ஆக இருக்கும் அது ஐ எனவே W1W2 ஆக இருந்தால் ஆகும் இங்கிருந்து நான் ஐ 0 என்று சொல்ல முடியும் அதாவது இது பவர் காரணி ஒன்றாக இருக்கும் W1 W2 க்கு சமமாக இருக்கும்போது அது பவர் காரணி ஒன்று என்ற நிலையாக இருக்கும் எனவே என்னிடம் இரண்டு மதிப்புகள் இருந்தால் லோடின் பவர் ஃபேக்டரை நாம் குறைக்க முடியும் எனவே பொதுவாக இரண்டு வாட் மீட்டர் முறை மிகவும் சாதகமான முறை பல்வேறு கண்ணோட்டங்களிலிருந்து லோடின் பவர் ஃபேக்டர் என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியும் நீங்கள் துல்லியமான பவரை பேலன்ஸ்ட்சமச்சீர் லோடு அல்லது அன்பேலன்ஸ்ட்சமநிலையற்ற லோடு நிலையிலும் பொதுவாக இரண்டு வாட் மீட்டர் உதவியுடன் அறிய முடியும்